வணக்கம் எனவே கடந்த வகுப்பில் ஸ்டேட் ட்ரான்சிஸன் அணி மற்றும் ஸ்டேட் ட்ரான்சிஸன் ஈக்குவேஷன்கள் பற்றி விவாதித்தோம் எனவே இன்று சர்க்யூட் அனாலிசிஸ் ல் ஸ்டேட் வெறியபிள் அனாலிசிஸ் ன் பயன்பாடு பற்றி விவாதிப்போம் எனவே இன்றைய விரிவுரை பற்றிய நமது விவாதத்தைத் தொடங்குவோம் சர்க்யூட் அனாலிசிஸ் ல் ஸ்டேட் வெறியபிள் ன் பயன்பாட்டிற்குச் செல்வதற்கு முன் ஸ்டேட் ஈக்குவேஷன்களுக்கும் ட்ரான்ஸ்பர் செயல்பாடுகளுக்கும் இடையிலான உறவு என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்வோம் எனவே டைனமிக் ஈக்குவேஷனை பின்பற்றுவதன் மூலம் லீனியர் நேர மாறாத அமைப்பை விவரிக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் and are coefficient matrices of appropriate dimensions ஆகவே முதலாவதாக ஸ்டேட் ஈக்குவேஷன் வெளியீடு ஈக்குவேஷன் இங்கு மற்றும் A B C D ஆகியவை பொருத்தமான பரிமாணங்களின் கோஎபிசியன்ட் அணிகள் இப்போது நீங்கள் ஸ்டேட் ஈக்குவேஷனின் இருபுறமும் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்து ஈக்குவேஷனை மறுசீரமைத்தால் நீங்கள் என பெறுவீர்கள் இதேபோல் நீங்கள் பெறும் வெளியீட்டு ஈக்குவேஷனின் லாப்லேஸ் உருமாற்றத்தை எடுத்துக் கொண்டால் இப்போது வெளியீட்டு ஈக்குவேஷனில் நீங்கள் X ஐ இப்போது நாம் கணக்கிட்ட X மதிப்புடன் மாற்றலாம் நாம் என எழுத முடியும் இப்போது இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு x 0 இன் மதிப்பு உள்ளது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டிற்கு அந்த ஆரம்ப நிலை 0 ஆக அமைக்கப்பட வேண்டும் எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை விவாதித்தபோது முந்தைய விரிவுரைகளில் இதுதான் நாம் விவாதித்தோம் இப்போது நீங்கள் ஆரம்ப நிலையை 0 ஆக அமைத்து மேலே கிடைக்கும் ஈக்குவேஷனை எளிமைப்படுத்தினால் எனவே இது ஸ்டேட் ஈக்குவேஷனிற்கும் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டிற்கும் இடையிலான உறவை வரையறுக்கும் ஈக்குவேஷன் ஆகும் எனவே ஏ பி சி டி கோ எபிசியன்ட்கள் அல்லது கோஎபிசியன்ட் அணியைக் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டால் நீங்கள் எளிதாக அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கணக்கிடலாம் நாம் விவாதித்ததை நீங்கள் புரிந்துகொள்ள ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த இரண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் உதவியுடன் விவரிக்கப்படும் ஒரு பன்முகப்படுத்தக்கூடிய அமைப்பைக் கவனியுங்கள் ஆகவே முதலாவதாக இரண்டாவதாக

இப்போது அமைப்பில் உள்ள ஸ்டேட் வெறியபிள்கள் என வரையறுப்போம் எனவே இது ஒரு ஸ்டேட் வெறியபிள் மற்றும் எனவே அமைப்புக்கான இந்த 3 ஸ்டேட் வெறியபிள்களை நாம் வரையறுக்கும்போது இந்த 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை ஸ்டேட் வெறியபிளின் வடிவத்தில் எழுதலாம் எனவே இதற்காக நீங்கள் என்ன எழுதுவீர்கள் இப்போது ஒவ்வொரு ஈக்குவேஷனின் முதல் சொல்லையும் மீதமுள்ள சொற்களுடன் சமன் செய்து வரையறுக்கப்பட்ட ஸ்டேட் வெறியபிள் உறவுகளைப் பயன்படுத்தி அணி வடிவத்தில் பின்வரும் ஸ்டேட் ஈக்குவேஷன்கள் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன்களை அடைகிறோம் இப்போது வெளியீட்டு ஈக்குவேஷனில் நம்மிடம் எந்த உள்ளீட்டு வெறியபிளும் இல்லாததால் D கோஎபிசியன்ட் அணி 0 ஆக இருக்கும் எனவே இப்போது இதை நீங்கள் A ஆகப் பெறுவீர்கள் இதை நீங்கள் B ஆகப் பெறுவீர்கள் இவைதான் C அணிகளாக உங்களிடம் உள்ளன D என்பது நிச்சயமாக 0 எனவே இப்போது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைக் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நாம் Hs CsI A 1B என்ற டெரிவேட்டிவ்களைப் பயன்படுத்துவோம் இப்போது முதலில் நாம் sI A இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் என தொகுக்கிறோம் இன் டிடர்மினென்ட்

எனவே நீங்கள் பெறும் தலைகீழ் எனவே u மற்றும் y க்கு இடையிலான ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டு அணி இப்போது நமது சர்க்யூட் அனாலிசிஸ் க்கு ஸ்டேட் வெறியபிள் முறை தொடர்பான நமது விவாதத்தைத் தொடங்குவோம் ஸ்டேட் வெறியபிள் முறைகளின் உதவியுடன் சர்க்யூட் அனாலிசிஸ் ஐ எவ்வாறு நாம் மேற்கொள்வோம் எனவே நாம் விவாதிப்போம் இப்போது பல பொறியியல் அமைப்புகளில் பல உள்ளீடு மற்றும் பல வெளியீடுகள் இருப்பதால் பல உள்ளீடு மற்றும் பல வெளியீடுகளைக் கொண்ட இத்தகைய சிக்கலான அமைப்புகளை அனாலிசிஸ் செய்வதிலும் புரிந்து கொள்வதிலும் ஸ்டேட் வெறியபிள் முறை மிக முக்கியமான கருவியாகும் எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் விஷயத்தில் நாம் பொதுவாகக் காணும் ஒற்றை உள்ளீடு ஒற்றை வெளியீட்டு மாதிரியை விட இப்போது நாம் விவாதித்த ஸ்டேட் வெறியபிள் மாதிரி மிகவும் பொதுவானது எனவே ஸ்டேட் வெறியபிள் மாதிரியில் நாம் என்ன செய்வது அமைப்பின் உள் நடத்தை விவரிக்கும் வெறியபிள்களின் தொகுப்பை நாம் குறிப்பிடுகிறோம் இந்த வெறியபிள்கள் அமைப்பின் ஸ்டேட் வெறியபிள்கள் என அழைக்கப்படுகின்றன அமைப்பின் தற்போதைய நிலை மற்றும் உள்ளீட்டு சிக்னல்கள் நமக்கு தெரியும் போது அமைப்பின் எதிர்கால நடத்தையை தீர்மானிக்கும் வெறியபிள்கள் இவை எனவே இதன் பொருள் நீங்கள் கண்டறிந்த ஸ்டேட் வெறியபிள் அமைப்பின் எதிர்கால நடத்தையை உங்களுக்குத் தரும் நமது எலக்ட்ரிகல் சர்க்யூட் தொடர்பாக ஸ்டேட் வெறியபிள்கள் என பொதுவாக இன்டக்டர் கரண்ட் மற்றும் கெபாசிடர் வோல்டேஜ்கள் நாம் கருதுகிறோம் ஏனெனில் அவை அமைப்பின் எனர்ஜி நிலையை கூட்டாக விவரிக்கின்றன இப்போது அதை எவ்வாறு செயல்படுத்துவோம் என்று பார்ப்போம் எனவே நமது சர்க்யூட் அனாலிசிஸ் முறைக்கு ஸ்டேட் வெறியபிள் அனாலிசிஸ் ஐ பயன்படுத்த பின்வரும் மூன்று படிகளைப் பின்பற்றுகிறோம் முதல் படி என்னவென்றால் இன்டக்டர் கரண்ட் மற்றும் கெபாசிடர் வோல்டேஜ் ஐ ஸ்டேட் வெறியபிளாக தேர்ந்தெடுப்போம் நமது ஆரம்ப விரிவுரைகளில் நாம் விவாதித்த பேசிவ் சைன் கன்வென்சன் படி அவை ஒத்துப்போகின்றன என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது சர்க்யூட் வெறியபிள்களைப் பெற சர்க்யூட்க்கு கே எல் மற்றும் கே எல் ஆகியவற்றைப் பயன்படுத்துவோம் எனவே சர்க்யூட் வெறியபிள்கள் இந்த ஸ்டேட் வெறியபிள்கள் அடிப்படையில் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இது முதல் வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தொகுப்பிற்கு வழிவகுக்கும் ஏனென்றால் கெபாசிடர் குறுக்கே வோல்டேஜ் மற்றும் இன்டக்டர் வழியாக கரண்ட் பற்றி பேசும்போது ஸ்டேட் வெறியபிள்கள் தீர்மானிக்க தேவையான மற்றும் போதுமான அளவு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களைப் பெறுவீர்கள் இப்போது வெளியீட்டு ஈக்குவேஷனைப் பெற்று முடிவை ஸ்டேட் ஸ்பேஸ் குறிப்பீடு வடிவமைப்பில் வைக்கவும் எனவே இதை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதைப் பார்க்க நாம் இரண்டு எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் இந்த கருத்தை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் ஸ்டேட் ஸ்பேஸ் ஐக் கொண்டுள்ளோம் கீழேயுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் ன் ஸ்டேட் ஸ்பேஸ் குறிப்பீடுகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் சர்க்யூட் ன் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே vs என்பது உள்ளீடு மற்றும் ix என்பது வெளியீடு எனவே ix இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் vs ஒரு உள்ளீடாக வழங்கப்படுகிறது ரெசிஸ்டன்ஸ் ன் மதிப்பு R 1Ω C 0 25F L 0 5H இப்போது இந்த சர்க்யூட் ல் நாம் என்ன செய்வோம் நாம் முதலில் இன்டக்டர் கரண்ட் i மற்றும் கெபாசிடர் வோல்டேஜ் ஐ ஸ்டேட் வெறியபிள்களாக தேர்ந்தெடுப்போம் எனவே அவற்றை ஒரு ஸ்டேட் வெறியபிளாகக் காணும்போது முதலில் நாம் எதைக் காணலாம் நாம் காண்பதாவது நமது முந்தைய விரிவுரைகளில் நாம் ஏற்கனவே விவாதித்த சமன்பாடுகள் இவை இப்போது KCL ஐ முனை 1 இல் பயன்படுத்துவோம் எனவே நீங்கள் KCL ஐ முனை 1 இல் பயன்படுத்தும்போது நீங்கள் என்ன எழுத முடியும்

இப்போது அடுத்ததாக நாம் வெளிப்புற லூப்பைச் சுற்றி KVL ஐ பயன்படுத்தும்போது நாம் பெறுவது ஆகும் இப்போது மேலே உள்ள ஈக்குவேஷன்களிலிருந்து நாம் ஸ்டேட் ஈக்குவேஷனை பெறுகிறோம் இப்போது ஐ ஒரு வெளியீடாக எடுத்துக் கொண்டால்

எனவே இந்த ஈக்குவேஷன்களை நீங்கள் தொகுத்தால் பின்வரும் ஸ்டேட் ஈக்குவேஷனைப் பெறுகிறோம்

இப்போது நீங்கள் A ஐப் பெற்றுள்ளீர்கள் உங்களுக்கு B கிடைத்துவிட்டது மேலும் உங்களுக்கு C கிடைத்துவிட்டது நிச்சயமாக D 0 ஆகும் எனவே நாம் என்ன செய்வோம் நம்மிடம் உள்ளதாவது எனவே இப்போது உங்களுக்கு A B மற்றும் C கிடைத்துள்ளன அடுத்த பணி என்னவென்றால் முதலில் இதன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் எனவே இப்போது நீங்கள் எளிதாக சொல்லலாம் இந்த உதாரணத்தில் நம்மிடம் உள்ள எலக்ட்ரிக் சர்க்யூட் உடன் தொடர்பான ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எனவே கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள சர்க்யூட் ஐக் கவனியுங்கள் இது இரண்டு உள்ளீடு மற்றும் இரண்டு வெளியீட்டு அமைப்பாகக் கருதப்படலாம் முந்தைய விஷயத்தில் எளிய ஒற்றை வெளியீட்டு அமைப்பைப் பார்த்தோம் இங்கே நமக்கு 2 உள்ளீடு மற்றும் 2 வெளியீட்டு அமைப்பு உள்ளது இந்த விஷயத்தில் நாம் ஸ்டேட் வெறியபிள் மாதிரி மற்றும் அமைப்பின் ட்ரான்சிஸன் செயல்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இரண்டு உள்ளீடுகள் உள்ள இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யப்போகிறோம் அந்த உள்ளீடுகள் என்ன மற்றும் ஆகியவை சர்க்யூட் ல் உள்ள இரண்டு உள்ளீடுகள் மற்றும் நமக்கு இரண்டு வெளியீடுகள் உள்ளன எனவே நாம் மற்றும் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ன் குறுக்கே உள்ள வோல்டேஜ் மற்றும் என்பது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ன் வழியாக செல்லும் கரண்ட் ஆகும் எனவே மற்றும் ஆகியவை இந்த விஷயத்தில் உள்ளீடாகக் கருதப்படுகின்றன மற்றும் மற்றும் ஆகியவை வெளியீடுகள் எனவே முந்தைய விஷயத்தில் நாம் செய்ததைப் போல இந்த விஷயத்திலும் நாம் இண்டக்டர் கரண்ட் மற்றும் கப்பாசிட்டர் வோல்டேஜ் ஆகியவற்றை ஸ்டேட் வெறியபிள் ஆக தேர்ந்தெடுக்கிறோம் எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் இடது கை லூப்பைச்சுற்றி KVL ஐ பயன்படுத்துவோம் எனவே இது இடது கை லூப் ஆகும் நீங்கள் KVL பயன்படுத்தினால் என்ன எழுத முடியும்

இப்போது நீங்கள் மறுசீரமைத்தால் என எழுதலாம் நாம் ஐ அகற்ற வேண்டும் 1Ω ரெசிஸ்டன்ஸ் 2Ω ரெசிஸ்டன்ஸ் மற்றும் கப்பாசிட்டர் ஆகியவற்றைக் கொண்ட லூப்பைச்சுற்றி KVL பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆனால் முனை 1 ல் KCL ஆகியவற்றை கொடுக்கும் மேலே உள்ள 2 ஈக்குவேஷன்களிலிருந்து இப்போது இன் மதிப்பை என்ற ஈக்குவேஷனில் வைத்தால் அது என்றாகும் இப்போது உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைத்தது இப்போது இரண்டாவது ஒன்றைப் பெற நாம் என்ன செய்கிறோம் நாம் KCL ஐ இரண்டாம் முனையில் பயன்படுத்துகிறோம் எனவே KCL ஐ இரண்டாம் முனையில் பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்

இப்போது அதை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் வலது கை லூப் லிருந்து நாம் பெறுகிறோம் இது இந்த லூப்பிலிருந்தும் மற்றும் முந்தைய விவாதங்கள் ஆன விவாதங்கள் ஆன மற்றும் ஆகியவற்றிலிருந்தும் கிடைக்கிறது எனவே நீங்கள் இந்த மதிப்புகளை வைத்து எளிமைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் இப்போது மற்றும் இன் மதிப்பைப் பெற்றுள்ளோம் இந்த மதிப்புகளை மேலே உள்ள ஈக்குவேஷனில் வைத்து எளிமைப்படுத்துகிறோம்

எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஐ எவ்வாறு ஸ்டேட் ஸ்பேஸ் குறிப்பீடாக மாற்ற முடியும் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்போது உங்களிடம் A B C மற்றும் D உள்ளது எனவே ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டை நீங்கள் ஆல் கணக்கிடலாம் எனவே A B C D இன் மதிப்புகளை இந்த அணியில் வைத்து எளிமை படுத்துவதால் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு H ஐ நீங்கள் பெறுகிறீர்கள் எனவே இதன் மூலம் நமது இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் இந்த அமர்வில் சர்க்யூட் அனாலிசிஸ் ல் ஸ்டேட் ஸ்பேஸ் ஸ்டேட் வெறியபிள் ஈக்குவேஷன்களின் பயன்பாடு பற்றி முக்கியமாக விவாதித்தோம் நமது அடுத்த விரிவுரையில் ஸ்டேட் வெறியபிள்களின் மற்ற அம்சங்களை குறித்து தொடர்ந்து விவாதிப்போம் உங்களுக்கு நன்றி